இந்த விரிவுரையில் வி ஐ இயல் வடிவமைப்பு ஆட்டோமேஷனின் சில படிநிலைகளை பார்ப்போம் அதை வரும் தொகுதிகளில் இன்னும் விரிவாக விவாதிப்போம் எனவே விரிவுரை தலைப்பு வி ஐ இயற்பியல் வடிவமைப்பு ஆட்டோமேஷன் பகுதி ஒன்றை பார்ப்போம் எனவே இங்கே வி ஐ இயல் வடிவமைப்பு சுழற்சியின் முக்கிய படிநிலைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த பாடத்திட்டத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டிய படிநிலைகளை பார்க்கலாம் எனவே வி ஐ இயல் வடிவமைப்பை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு சுற்று நிகர பட்டியல் உள்ளது என்று கருதுகிறேன் பொதுவாக இது டிரான்சிட்டர் லெவல் நெட்லிஸ்ட்டாகும் இது ஒரு கேட் லெவல் நெட்லிஸ்டாகவும் இருக்கலாம் இது நிலையான செல் நூலகங்களுடன் தொழில்நுட்பமாக மாற்றப்படலாம் எனவே அந்த வகையான நிகர பட்டியல் கிடைத்துவிட்டதால் இறுதி தளவமைப்பை உருவாக்க இயல் வடிவமைப்பு ஆட்டோமேஷன் படிநிலைகளில் சில வரிசைகளை பார்க்கலாம் எனவே முக்கிய படிகள் பகிர்வு மற்றும் ஃப்ளோர் பிளானிங் பின்னர் பிளேஸ்மெண்ட் நிலை நேர பகுப்பாய்வு சமிக்ஞை ஒருமைப்பாடு க்ரோஸ்டாக் சிக்கல்கள் கடிகாரம் மற்றும் சக்தி நேர வடிவமைப்பு மற்றும் இறுதியாக இயல் சரிபார்ப்பு மற்றும் வடிவமைப்பு கையொப்பமிடுதல் ஆகும் சிப்பிற்கான சாதனத்தின் இறுதி உற்பத்திக்கான புனையமைப்பு வசதியுடன் இறுதி வடிவமைப்புக்கு அனுப்பப்படுகிறது எனவே முதல் படிநிலை ஃப்ளோர் பிளானிங் உடன் தொடங்குவோம் ஃப்ளோர் பிளானிங் என்றால் என்ன சிலிக்கான் தரையில் பல சுற்றுத் தொகுதிகள் அமைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு தொகுதிகளின் தோராயமான நிலையைத் தீர்மானிக்கவும் வடிவங்களைத் தீர்மானிக்கவும் பின்களின் இருப்பிடங்களைத் தீர்மானிக்கவும் வேண்டும் இங்கு நிறைய விஷயங்களைக் குறிப்பிட்டுள்ளதை காணலாம் நீங்கள் சிறப்பானதாக கருதகூடிய ஒரு ஒப்புமை பற்றி பேசலாம் நீங்கள் புதிதாக ஒரு வீட்டைக் கட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் வாங்கியதை வேறு யாரோ கட்டியெழுப்பவில்லை எனவே உங்களிடம் ஒரு தளத்திற்கான பகுதி உள்ளது நீங்கள் உங்கள் தளத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் மேலும் அறைகள் இடைவெளி மற்றும் பலவற்றைப் பொறுத்து உங்கள் சொந்த வடிவமைப்பை உருவாக்க விரும்புகிறீர்கள் வெவ்வேறு படிகள் என்னவென்று நீங்கள் பார்த்தால் ஒரு ஒப்புமையை மட்டும் கொண்டு சொல்லலாம் இப்போது இந்த தொகுதிகளின் தோராயமான அளவைப் பற்றி உங்களுக்கு ஒரு யோசனை உள்ளது ஏனென்றால் உங்கள் 2 படுக்கையறைகள் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் வரவேற்பரை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் சரியான வடிவம் மற்றும் உள்ளமைவு இன்னும் முடிவு செய்யப்படவில்லை அதனுடன் நீங்கள் திட்டமிடலாம் மற்ற தொகுதிகள் நீங்கள் அவற்றை வைக்கும் போது வரவேற்பரை அது போன்ற ஒரு சதுரமாக இருக்க வேண்டும் அது கொஞ்சம் செவ்வக வடிவமாக இருக்க வேண்டும் அது L வடிவமாக இருக்க வேண்டும் மற்றும் பல யோசனைகள் வரலாம் எனவே இந்த கட்டங்களின் சரியான வடிவங்கள் இந்த கட்டத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும் வி ஐ ஃப்ளோர் பிளானிங் பின் இருப்பிடங்களைப் பற்றி குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் இங்கே இந்த ஒப்புமையில் பின் இருப்பிடத்தின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களின் சரியான இருப்பிடத்துடன் ஒத்திருக்கும் எனவே வெவ்வேறு தொகுதிகளை இணைக்க தேவைப்பட்டால் கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் தாழ்வாரங்களை எங்கு வைக்க வேண்டும் என முடிவெடுக்கலாம் எனவே இந்த 2 சிக்கல்களுக்கும் நிறைய ஒற்றுமை உள்ளது எனவே வி யில் நாம் இதேபோன்ற ஒரு விஷயத்தைப் பார்க்கிறோம் வெவ்வேறு தொகுதிகள் உள்ளன ஒரு நிலையான பகுதியில் சிலிக்கான் உள்ளது அங்கு எல்லாவற்றையும் வைக்க வேண்டும் இதை எங்கு வைக்க வேண்டும் என்பதை தற்காலிகமாக கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது சரிசெய்ய வேண்டும் மற்றும் தொகுதிகள் இணக்கமாக இருந்தால் அளவுகளை சரிசெய்ய முடியும் ஒரு தொகுதி இருந்தால் அதன் பகுதி 10 க்கு 10 அலகுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதன் தளவமைப்பு சரி செய்யப்படவில்லை ஆகையால் மொத்த பரப்பளவு 100 சதுர அலகுகள் என்று கொள்ளலாம் எனவே இதை 20 ஆல் 5 ஆகவும் 5 ஆல் 20 ஆகவும் 25 ஆல் 4 ஆகவும் அமைக்கலாம் எனவேபல வழிமுறைகள் உள்ளன தளம் அமைக்கும் போது இந்த வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் இதில் எது உங்களுக்கு சிறந்த வகையான தீர்வுகளைத் தரும் என்பதைக் கண்டறிய வேண்டும் இப்போது இது நிச்சயமாக முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்கான ஒரு கட்டாய படியாகும் இப்போது மீண்டும் இங்கே வடிவமைப்பு பாணி தொடர்பான சிக்கல்களுக்கு வருகிறோம் அரை தனிப்பயன் நிலையான அடிப்படை வடிவமைப்புகளைப் பற்றி நினைக்கலாம் அங்கு அனைத்து செல்களும் வரிசைகளில் வைக்கப்படுகின்றன எனவே இப்போது பிளேஸ்மெண்ட் சிக்கல் கட்டுப்பாடற்றது அல்ல எதையும் எங்கும் வைக்க முடியாது ஒரு தொகுதி அல்லது ஒரு செல்லை ஒரு வரிசையில் மட்டுமே வைக்க வேண்டும் எனவே நிலையான செல் வடிவமைப்புகளில் ஃப்ளோர் பிளானிங் சிக்கல்கள் இல்லை FPGA கேட் வரிசையில் ஃப்ளோர் பிளானிங் இல்லை என்பதால் ஒரு சுற்று தொகுதியை CLB இன் ஒரே ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் ஆனால் ஃப்ளோர் பிளானிங் அங்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் நிச்சயமாக சில நேரங்களில் அங்கு சில வகையான ஃப்ளோர் பிளானிங் பயன்படுத்தலாம் ஏனென்றால் FPGA இன் ஒரு பகுதிக்கு சில சுற்று பகுதியை ஒதுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம் இணைப்பு தாமதங்கள் குறைவாக இருக்கும் சில தொகுதிகளை சி க்கு பொருத்த வேண்டும் என்பதற்காக எஃப் ஏ மென்பொருளுடன் ஒன்றிணைவதற்கான வழிகள் உள்ளன அவை ஒரு செவ்வக பிராந்தியத்தில் ஒரு நெருக்கமான பகுதியில் அமைந்துள்ளன அவற்றை குறிப்பிடலாம் இப்போது ஃப்ளோர் பிளானிங்க்கு முன் அல்லது ஃப்ளோர் பிளானிங் உடன் பகிர்வுகள் என்ற மற்றொரு படி உள்ளது இந்த ஸ்லைடை விளக்கும் முன் பகிர்வு பல்வேறு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படுவதை காணலாம் ஒரு மிகப் பெரிய வடிவமைப்பைக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளலாம் ஒரு சிப்பைத் தயாரிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தைக் கொண்டிருக்கிறேன் எடுத்துக்காட்டாக சிப்பில் 1 மில்லியனைப் பெறுவதற்கான திறன் இருக்கிறது ஆனால் எனது வடிவமைப்பில் 2 5 மில்லியன் சிப் இருப்பதை காணலாம் எனவே எனது வடிவமைப்பை 3 சிப்பாக உடைக்க வேண்டும் அதுதான் 1 சிப்பில் எனக்குத் தேவை எனவே எனது முழு வடிவமைப்பையும் 3 ஆக எவ்வாறு பகிர்வது என்று சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு பகிர்வுகளின் அளவும் 1 மில்லியனுக்கும் குறைவாக இருக்கும் நிச்சயமாக மிகவும் விரும்பத்தக்க மற்றொரு விஷயம் என்னவென்றால் பகிர்வுகளுக்கு இடையிலான இணைப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் ஏனென்றால் 2 சிப்களுக்கு இடையில் 1000 இணைப்புகள் தேவைப்படும் என்பது தேவை இல்லைஏனெனில் நீங்கள் சிப்பை பயன்படுத்தும் போதெல்லாம் தாமத அளவு வரிசையால் அதிகரிக்கும் எனவே பெரும்பாலான இடை இணைப்புகள் சிப்களுக்கு உள்ளே இருக்கலாம் சில இணைப்புகள் மட்டுமே சிப்களுக்கு இடையில் செல்லும் இதேபோல் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது ஒரு வாயில் நிலை நிகரபட்டியல் இருப்பதை காணலாம் எனவே 48 வாயில்கள் உள்ளன அதை 3 பகிர்வுகளாகப் பிரிக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம் கீழேயுள்ள வரைபடம் ஒரு நல்ல பகிர்வைக் காட்டுகிறது அங்கு 3 பகிர்வுகளை வெவ்வேறு நிழல்களில் காணலாம் அங்கு இந்த பகிர்வின் அளவுகள் தோராயமாக சமமாக இருப்பதைக் காணலாம் 15 16 மற்றும் 17 மற்றும் பகிர்வுகளுக்கிடையேயான இணைப்பு சொற்களின் எண்ணிக்கையையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் முதல் மற்றும் இரண்டாவது பகிர்வுகளுக்கு இடையில் 4 இணைப்புகள் உள்ளன எனவே இந்த வெட்டு அளவு 4 எனலாம் இதேபோல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடையே 4 இணைப்புகள் உள்ளன இந்த வெட்டு அளவு 4 ஆகும் முதல் மற்றும் மூன்றாவது எதுவும் இல்லை எனவே இது ஒரு நல்ல பகிர்வு என்று நாம் கூறலாம் இந்த பகிர்வு மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது அதை நீங்கள் எந்த மட்டத்திலும் செய்யலாம் எனவே நீங்கள் பொதுவாக மினி பிளேஸ்மென்ட் அல்லது ஃப்ளோர் பிளானிங் செய்வதற்கு முன் இந்த பகிர்வு ஒரு முக்கியமான படியாகும் இப்போது ஒரு ஃப்ளோர் பிளானிங்க்கு வருவோம் இந்த வரைபடம் ஒரு ஃப்ளோர் பிளான் பிரதிநிதித்துவத்தையும் ஃப்ளோர் பிளான் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்பதையும் காட்டுகிறது இங்கே இடதுபுறத்தில் உள்ள வரைபடத்தைப் போலவே 1 2 3 4 5 6 7 8 இது 5 தொகுதிகள் அல்லது தொகுதிகளைக் குறிக்கிறது அங்கு பகுதிகள் தோராயமாக அளவுகளைக் குறிக்கின்றன இப்போது இது நான் உருவாக்கியுள்ள தோராயமான ஃப்ளோர் பிளான் ஆகும் அதே நேரத்தில் வீட்டைப் பொறுத்தவரை இந்த 4 வரவேற்பரை இந்த 7 மற்றும் இந்த 2 படுக்கையறைகள் என்று சொல்லலாம் 1 சமையலறை மற்றும் பல இருக்க முடியும் எனவே நான் இது போன்ற ஒரு ஃப்ளோர் பிளான் வைத்திருந்தால் அதை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது ஏனெனில் ஒரு பொதுவான வி ஐ சுற்றுவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான தொகுதிகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையைப் பற்றி பேசுகிறோம் எனவே அவற்றை எவ்வாறு கையாள்வது அவற்றை எவ்வாறு திறமையாக பிரதிநிதித்துவப்படுத்துவது அதனால் சில கையாளுதல்களைச் செய்ய முடியும் ஒரு நல்ல அல்லது திறமையான ஃப்ளோர் பிளான் பெற முடியும் எனவே ஒரு மரத்தின் அடிப்படையில் ஒரு ஃப்ளோர் பிளான் குறிக்கும் ஒரு வழியை இங்கே காண்பிக்கிறோம் இந்த மரம் ஒரு வெட்டைக் குறிக்கிறது இங்கே பார்க்கவும் முனைகள் பிளஸ் அல்லது ஸ்டார் குறிக்கப்படுவதைக் காணலாம் எனவே இந்த பிளஸ் ஒரு கிடைமட்ட வெட்டு என்று பொருள் மற்றும் ஸ்டார் ஒரு செங்குத்து வெட்டு இதன் பொருள் என்ன ஒரு தரைத்தளத்தை வைத்திருப்பதாக கொள்ளலாம் அங்கு எனக்கு 2 தொகுதிகள் A மற்றும் B ஆகியவை செங்குத்து பகிர்வு மூலம் பிரிக்கப்பட்டன எனவே இதை பின்வருமாறு குறிக்கலாம் இதேபோல் 2 தொகுதிகள் C மற்றும் D கிடைமட்ட பகிர்வுகளால் குறிக்கப்படுகின்றன சற்றே கலவையான மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் முறை என்னவென்றால் முதலில் நான் இந்த செங்குத்து வெட்டியைப் பயன்படுத்துகிறேன் எனவே அது ஸ்டார் ஒரு பக்கம் அது A மற்றும் மறுபக்கம் இந்த முழு விஷயங்களுக்கும் மீண்டும் ஒரு கிடைமட்ட வெட்டு உள்ளது எனவே பிளஸ் B மற்றும் C எனவே இது ஒரு ஃப்ளோர் பிளான் குறிக்கும் ஒரு வழியாகும் இப்போது இந்த உதாரணத்திற்கு மீண்டும் ஒரு முறை வருவோம் இந்த எடுத்துக்காட்டில் இது ஒரு சாத்தியமான மர பிரதிநிதித்துவம் ஏனெனில் இது கீழ் மட்டத்திலிருந்து தொடங்குவது போன்ற தனித்துவமானது அல்ல 3 மற்றும் 6 ஆகியவை கிடைமட்ட கோடு மற்றும் செங்குத்து கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எனவே 3 6 ஒன்றாக கிடைமட்ட கோடு மூலம் 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் ஒரு பிளஸ் 3 6 மற்றும் 1 2 5 செங்குத்து கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது 2 ஸ்டார் 5 இது மற்றும் 4 ஆகியவை பிளஸ் 4 உடன் கிடைமட்ட கோடு மூலம் இணைக்கப்படுகின்றன மேலும் இந்த முழு விஷயமும் செங்குத்து கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எனவே மீண்டும் ஒரு ஸ்டார் இதுவும் மறுபக்கம் 8 மற்றும் 7 கிடைமட்ட கோடு மற்றும் இது மீண்டும் செங்குத்து கோடுடன் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது இது மரம் என்ற ஒரு வரைகலை பிரதிநிதித்துவம் இப்போது கணினி அறிவியல் தரவு கட்டமைப்பைப் படித்தவர்களுக்கு இது போன்ற எந்த மரமும் இது வெர்டெக்ஸ் முனைகளில் சில ஆபரேட்டர்களுடன் பைனரி மரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த விஷயத்தில் சில தொகுதிகள் லீவ் நோட்ஸ் இதை போலிஷ் போஸ்ட்ஃபிக்ஸ் குறியீட்டில் குறிப்பிடலாம் எனவே போலிஷ் போஸ்ட் ஃபிக்ஸ் குறியீடு என்றால் என்ன இந்த A B மற்றும் ஸ்டார் இதை முதலில் 2 லீவ் நோட்ஸ் குறிக்கிறேன் பின்னர் மேலே AB ஸ்டாரில் உள்ள ஆபரேட்டர் இதை CD பிளஸ் என்று எழுதுகிறேன் நான் முதலில் எழுதுவது 1 BC பிளஸ் பின்பு A மற்றும் ஸ்டார் இதுதான் போலிஷ் போஸ்ட் ஃபிக்ஸ் குறிப்புகள் எழுதப்படுகின்றன இது தனித்துவமான குறியீடாகும் இதற்கு எந்த அடைப்புக்குறிகளும் தேவையில்லை எனவே எந்தவொரு ஆபரேட்டரும் எதிர்கொண்டால் முந்தைய 2 அப்பேரன்ஸ் இயங்குவதை அறியலாம் எனவே பிளஸ் B மற்றும் C ஆகியவற்றில் செயல்பட்ட உடன் நீங்கள் சிலவற்றை பெறலாம் மற்றும் ஸ்டார் A இல் செயல்படும் எனவே இதை நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே படிப்படியாக சரியாக செல்லலாம் எனவே இங்கே இதைச் செய்திருப்பதைக் காணலாம் 3 6 பிளஸ் என்றால் இது ஒரு 3 6 பிளஸ் 1 பிளஸ் அதாவது 3 6 பிளஸ் மற்றும் 1 பிளஸ் 3 6 பிளஸ் மற்றும் 1 பிளஸ் 2 5 ஸ்டார் 2 5 ஸ்டார் இது பின்னர் 4 பிளஸ் 4 உடன் பிளஸ் மற்றும் இது முழுவதும் ஸ்டார் உள்ளது 8 7 பிளஸ் 8 7 பிளஸ் முழுவதும் மற்றும் இந்த 8 7 பிளஸ் ஸ்டார் அது தொடர்கிறது எனவே இது போஸ்ட் ஃபிக்ஸ் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஃப்ளோர் பிளானை ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் குறியீடாகக் குறிப்பிடலாம் அது பிரிக்க கூடியது இதை கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளாக வெட்டலாம் ஆனால் இந்த குறியீட்டு உரிமையில் குறிப்பிட முடியாத சில ஃப்ளோர் பிளான் உள்ளன என்பதை விரிவாக விவாதிக்கும்போது பின்னர் பார்ப்போம் நான் ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் 5 தொகுதிகள் A B C D E உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இந்த தளத்தை வெட்டக்கூடிய கிடைமட்ட அல்லது செங்குத்து கோடுகள் எதுவும் இல்லை எனவே இங்கே நீங்கள் பிளஸைப் பயன்படுத்த முடியாது நீங்கள் ஸ்டாரை பயன்படுத்த முடியாது இதை அப்படி குறிப்பிட முடியாது எனவே இந்த வகையான ஃப்ளோர் பிளான் எவ்வாறு கையாள்வது என்பதை பின்னர் பார்ப்போம் எனவேஃப்ளோர் பிளான் பின்னர் விவாதிக்க வேண்டிய தலைப்பு பிளேஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது ஃப்ளோர் பிளான் போது தொகுதிகளின் தோராயமான இடங்களை ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம் ஒரு பிளாட் வடிவமைப்பைப் பொறுத்தவரை சொன்னது போல இங்கே நான் எனது முதல் அறை இங்கே இந்த இரண்டாவது அறை இங்கே சாப்பிடும் இடம் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன் தற்காலிகமாக இருப்பிடங்களை முடிவு செய்துள்ளோம் ஆனால் அடுத்த கேள்வி மக்கள் இந்த அறையிலிருந்து அந்த அறைக்கு எவ்வாறு நகர்கிறார்கள் என்பதுதான் எனவே அதற்காக இடங்கள் வேலை செய்வதற்கும் அவற்றின் அணுகுமுறையை அடைவதற்கும் எனக்கு சில கூடுதல் தாழ்வாரங்கள் தேவைப்படும் ஐ வடிவமைப்பைப் பொறுத்தவரை சில கூடுதல் இடம் தேவை இதன் மூலம் ரூட்டிங் பகுதிகள் என அழைக்கப்படும் தொகுதிகள் இணைக்க முடியும் எனவே பிளேஸ்மெண்ட் சிக்கல் வரையறுக்கப்பட்ட வடிவங்கள் மற்றும் பின் இருப்பிடங்களைக் கொண்ட தொகுதிகள் கொடுக்கப்பட்டால் தொகுதிகளுக்கு இடையில் போதுமான இடத்தை வைத்திருப்பது மட்டுமல்ல தளவமைப்புகளின் நிலையை தீர்மானிக்கவும் ஒன்றோடொன்று இணைக்கவும் முடியும் எனவே இங்கே ஒன்றோடொன்று மாடலிங் மற்றும் செலவு மதிப்பீடுகள் முக்கியம் ஏனென்றால் சந்தேகத்தின் போது நீங்கள் பின்னர் செய்ய வேண்டிய சரியான தொடர்புகளை காண்கிறீர்கள் ஆனால் இப்போது சிறிது இடத்தை வைத்திருக்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கும் செலவு குறைக்கப்படும் வகையில் தொகுதிகளை உகந்த வழியில் வைக்கவும் ரூட்டிங் செலவின் சில எளிய மதிப்பீட்டை பயன்படுத்த வேண்டும் இதன்மூலம் 2 மாற்று பிளேஸ்மெண்ட் தீர்வுகளை மதிப்பீடு செய்து ஒப்பிடலாம் இது மற்றதை விட விலை அதிகம் என்பதை நீங்கள் காணலாம் ஏ மற்றும் அரை தனிப்பயன் நிலையான செல் அடிப்படையிலான சில வடிவமைப்பு பாணிக்காக கூறியது போல ஃப்ளோர் பிளான் மற்றும் பிளேஸ்மெண்ட் சிக்கல்கள் ஒரே மாதிரியானவை வேறுபட்டவை இல்லை ஆனால் முழு வழக்கத்திற்கு அவை தனித்தனியாக செய்யப்பட வேண்டும் எனவே இந்த நிலையான செல் காட்சியை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஒரு நிலையான செல் சிப் தளம் IO ஊசிகளுடன் இருக்கும் எல்லைகளில் உள்ள IO செல்கள் மற்றும் வரிசைகள் இடையில் ரூட்டிங் சேனல்களைக் கொண்ட இந்த நிலையான செல்களாக இருக்கும் எனவே சாதாரண பிளேஸ்மெண்ட் சிக்கல் இங்கே இருக்கும் முன்பு மீண்டும் குறிப்பிட்டுள்ளபடி செல்கள் வரிசைகளில் ஒன்றில் வைப்பது எப்படி இந்த செல்கள் வைத்தவுடன் ரூட்டிங் சேனல்களின் விலையை நீங்கள் மதிப்பிடலாம் அதற்காக நீங்கள் போதுமான இடத்தை வைத்திருக்க முடியும் நிலையான செல்லுக்கு சிக்கல் கடினம் அல்ல இடம் கொஞ்சம் குறைவாக இருப்பதை பின்னர் பார்த்தால் முழு வரிசையையும் சிறிது மேலே அல்லது கீழ் நோக்கி நகர்த்தலாம் எனவே செய்யக்கூடிய அந்த சரிசெய்தலை நீங்கள் பின்னர் செய்யலாம் ஆனால் ஒரு முழு தனிப்பயன் பொருள் என்றால் ஒரு தொகுதியை நகர்த்துவதில் பல தொகுதிகள் இருப்பது அவ்வளவு எளிதானது அல்ல இங்கு இடத்தை உருவாக்க ஒரு தொகுதியை நகர்த்துவதால் மறுபுறம் உள்ள இடத்தை குறைத்து சிக்கலை சரியாக உருவாக்க முடியும் எனவே இது 1 மற்றும் மீண்டும் இங்கே 2 நிலையான செல் பிளேஸ்மெண்ட் காண முடிந்தால் இது மோசமான பிளேஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது இது நல்ல பிளேஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இடைப் பிணைப்புகள் நேர் கோடுகளால் காட்டப்பட்டுள்ளன மற்றும் இணைப்புகள் சிக்கலானவை ஆகும் முதலில் ஏராளமான ஜிக்ஜாக் கோடுகள் உள்ளன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கோடுகள் பெரும்பாலும் சேனல்களுடன் உள்ளே மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் மேலும் சில இணைப்புகள் மட்டுமே சேனல்களில் உள்ளன எனவே இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் எனவே அதன் முக்கியத்துவம் என்னவென்றால் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்தால் பின்னர் ரூட்டிங் சிக்கலை மிகவும் எளிதாகக் கொண்டிருக்க முடியும் மேலும் இறுதி வடிவமைப்பிற்கு வரலாம் இது செயல்திறனைப் பொறுத்தவரை மிகவும் திறமையாக இருக்கும் ஏனெனில் இணைப்பு பகுதி மற்றும் இணைப்பு தாமதங்கள் சுற்றுகளின் மொத்த செயல்திறனில் ஆதிக்கம் செலுத்துகின்றன எனவே தொடர்புகளை எளிமையாகவும் சுருக்கமாகவும் வைத்திருக்க முடிந்தால் அது நீண்ட காலத்திற்கு எனக்கு உதவும் தொகுதிகள் வைத்தவுடன் இப்போது ரூட்டிங் பற்றி பார்ப்போம் தொகுதிகள் வைக்கப்பட்டவுடன் நிகர பட்டியலுக்கான அனைத்து இணைப்பையும் முடிக்க இணைப்புகளை இயக்க வேண்டும் இப்போது பல்வேறு வகை ரூட்டிங்ஸ் உள்ளன கிரிட் ரூட்டிங் குளோபல் ரூட்டிங் டீடைல்ட் ரூட்டிங் கிளாக் மற்றும் பவர் ரூட்டிங் போன்றவை மோசமான பிளேஸ்மெண்ட் ரூட்டிங் சிக்கலை மிகவும் கடினமாக்கும் கிரிட் ரூட்டிங் என்பது ஒரு பொதுவானது இது நம்மிடம் உள்ளது வரைபடத்தை பார்க்கலாம் இதில் ஒரு தளவமைப்பு பகுதி உள்ளது இது மொத்த சிலிக்கான் தளம் மற்றும் ஏற்கனவே சில தொகுதிகள் உள்ளன அதாவது தடைகள் உள்ளதால் இந்த தொகுதிகள் மூலம் என்னால் ஒன்றோடொன்று இணைக்க முடியாது இப்போது இங்கு ஒரு பின் இணைக்க இருக்கும் இடத்தில் ஒரு சிக்கல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே சாதாரண சிக்கல் என்னவென்றால் இந்த தடைகள் வருவதை விட இந்த ரூட்டிங் எவ்வாறு முடிக்க வேண்டும் என்று கிரிட் ரூட்டிங் கூறுகிறது எனவே பல மாற்று பாதைகள் உள்ளன எனவே இது ஒரு மாற்று வழி என்று சொல்லலாம் இப்போது இதைச் செய்தவுடன் அடுத்ததாக இன்னொரு சிக்கல் உள்ளது ஆனால் இங்கே ஒரு பின் இங்கே ஒரு பின் இணைக்க வேண்டும் இப்போது வெளிப்படையாக இந்த வரியை ஒரே அடுக்கில் அமைத்துள்ளதால் அதே வழியைப் பின்பற்ற முடியாது ஏனெனில் குறுக்காக இருக்கும் எனவே இது போன்ற ஒரு பாதையை எடுக்க வேண்டியிருக்கும் எனவே கிரிட் ரூட்டிங்கில் பிரச்சினை தடைகள் உள்ளன இணைக்க வேண்டிய புள்ளிகள் அல்லது பின்கள் உள்ளன ஒரு பாதையைத் தீர்மானிக்க முயற்சி செய்தால் முடிந்தவரை குறுகியதாக இருப்பதன் மூலம் ஒன்றோடொன்று சரியான முறையில் முடிக்க முடியும் மேலும் கிலோபல் ரூட்டிங் மற்றும் டீடெயில் ரூட்டிங்கில் சிக்கல் உள்ளன எனவே இங்கே ஒரு உதாரணம் பார்க்கலாம் இங்கே தொகுதிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் சில பின் இருப்பிடங்கள் ஏதேனும் ஒரு வழியில் இணைக்கப்பட வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ளன இரண்டாவது வரைபடம் கிலோபல் ரூட்டிங் இன் விளைவைக் காட்டுகிறது அது என்னவென்றால் அது துல்லியமான வழியில் பின்களை ஒன்றோடொன்று இணைக்காது மாறாக அது ஒரு தோராயமான வழியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது இந்த 2 பின்களை இந்த பகுதிக்கு மேல் இணைக்க வேண்டும் இந்த 2 பின் இந்த பகுதியைப் பயன்படுத்தலாம் இந்த பின்கள் இந்த பகுதியைப் பயன்படுத்தலாம் இந்த 2 பின்களை இணைக்க இந்த பகுதியைப் பின்பற்றலாம் ஏனென்றால் வேறு மாற்று இருக்க முடியும் எடுத்துக்காட்டாக இந்த இணைப்பு இது போன்ற ஒரு பாதையை பயன்படுத்த முடியும் எனவே இது தோராயமாக பகுதியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது இது கிலோபல் ரூட்டிங் ஆகும் இப்போது கிலோபல் ரூட்டிங் முடிந்ததும் இந்த ஒவ்வொரு பகுதியையும் சரியான வயரிங் கொண்டு முடிக்க வேண்டும் எனவே இங்கே எல்லா வயரிங்களையும் ஒரே அடுக்கில் பார்க்கலாம் ஆனால் சேனல் ரூட்டிங் குறித்த உதாரணத்தை எடுத்தபோது 2 வெவ்வேறு அடுக்குகளில் இயங்கும் சொற்களைக் காட்ட 2 வெவ்வேறு வண்ணங்களைப் பயன்படுத்தினோம் ஒரு கிடைமட்ட ஒரு செங்குத்து வயர்களை இணைக்க முடியும் எனவே இது கிலோபல் மற்றும் டீடெயில் ரூட்டிங்கில் ஆகும் பின்னர் இதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் மேலும் நாம் நிறைய எடுத்துக்காட்டுகளைச் பார்ப்போம் கிளாக் ரூட்டிங் என்பது மிகவும் முக்கியமானது இப்போது கடிகாரம் ஒரு மிக முக்கியமான சமிக்ஞையாக நீங்கள் காண்கிறீர்கள் சிப் முழுவதும் பல தொடர்ச்சியான சுற்று கூறுகள் உள்ளன ஃபிளிப் ஃப்ளாப் ரெஜிஸ்டர்கள் கவுன்டர்ஸ் அவை அனைத்துக்கும் கடிகாரங்கள் தேவைப்படும் மற்றும் பொதுவாக கடிகாரங்கள் விளிம்பில் இருப்பதால் பல ஃபிளிப் ஃப்ளாப்புகள் எட்ஜ் ட்ரிக்கர்களால் ட்ரிக்கர் ஆகின்றன ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பை மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது கடிகார சமிக்ஞையின் மாறுபாடு மற்றும் தாமதம் இருந்தால் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் மற்றதை விட முன்னதாக மாறக்கூடும் எனவே கிளாக் ரூட்டிங்கை கையாள பல முறைகள் உள்ளன இங்கே காண்பிக்கும் ஒரு முறையைப் போல இது H மரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு இடைநிலை படிகளும் H போல இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே கடிகாரம் நடுவில் உருவாக்கப்படுகிறது மற்றும் H முனையங்களில் இந்த புள்ளிகள் அனைத்தும் கடிகார சமிக்ஞைகள் எடுக்கப்படும் இடங்களாகும் இப்போது நீங்கள் கடிகார ஜெனரேட்டரிலிருந்து ஒவ்வொரு முனையப் புள்ளியையும் பார்த்து அளவிட்டால் ஒன்றோடொன்று இணைப்பின் நீளம் ஒன்றுதான் அதாவது கடிகாரங்களின் தாமதம் இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒத்ததாக இருக்கும் ஆனால் இந்த முறையின் சிக்கல் என்னவென்றால் வழக்கமான தளவமைப்புகளில் வழக்கமாக கடிகார இருப்பிடம் இல்லை அவை இடையூறாகவும் சீரற்றதாகவும் இருக்கும் இந்த H வகை தளவமைப்புகளை மிக நேர்த்தியாக அங்கு அமைப்பதற்கான வாய்ப்பை அடிக்கடி பெறவில்லை ஏராளமான இடையூறு விஷயங்களுடன் தளவமைப்பு உள்ளது எனவே இந்த விஷயங்களை அடுத்த விரிவுரைகளில் பின்னர் பார்ப்போம் எனவே இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைகிறது